இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் II பற்றிய விரிவுரைகளுக்கு மீண்டும் வரவேற்கிறேன் இது லாப்லஸ் டிரான்ஸ்பார்மின் விரிவுரை எண்51 ஆகும் மற்றும் நாம் லாப்லஸ் டிரான்ஸ்பார்மின் சில எலிமென்டரி ஃபங்ஷன்ஸ் பற்றிப் பேசுவோம் இந்த விரிவுரையில் லாப்லஸ் டிரான்ஸ்பார்மை அறிமுகப் படுத்திய பிறகு நாம் ஏற்கெனவே ஃபூரியர் டிரான்ஸ்பார்மில் செய்ததைப் போன்று இருப்பதைக்காணலாம் லாப்லஸ் டிரான்ஸ்பார்மின் சில எலிமென்டரி பங்க்ஷன்ஸை எவ்வாறு காண்பது என்பதைப் பற்றிப்பேசுவோம் ஃபூரியர் டிரான்ஸ்பார்ம் மற்றும் அதன் அப்ளிகேஷன்களும் ஏற்கெனவே முந்தைய விரிவுரைகளில் செய்யப்பட்டுள்ளன இன்று இது ஒரு புதிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகும் இதை நாம் லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் என அழைக்கிறோம் பொதுவாக நாம் ஏற்கெனவே விவாதித்த அத்தகைய டிரான்ஸ்ஃபார்ம்களின் கருத்தின் வழியாக லாப்லஸ் டிரான்ஸ்பார்மைக் கற்றுக்கொள்கிறோம் ஆகவே மீண்டும் இந்தக்கருத்தை மறுபரிசீலனை செய்கிறோம் ஒரு இண்டெக்ரல் வடிவில் நாம் பெறுகிறோம் சில a யிலிருந்து b க்கு அங்கே ஒரு s மற்றும் t யின் ஃபங்ஷன் k கிடைக்கும் அதன் பிறகு எனவேஃபங்ஷன் ஐ t யின் மேல் இந்த k யின் உதவியுடன் இண்டெக்ரெட் செய்தால் கெர்னல் என அழைக்கப்படும் t யில் இருந்த ஃபங்ஷனை இப்போது இன் டெர்ம்ஸ் ஆஃப் s இல் நாம் பெறுவோம் ஆகவே இது மற்றொரு வேரியபிளுக்கு டிரான்ஸ்பாம் ஆகும் மற்றும் இது இண்டெக்ரல் டிரான்ஸ்பாமின் பொதுவான கண்டெண்ட் ஆகும் நாம் அதன் ஒரு உதாரணத்தை ஏற்கெனவே படித்திருக்கிறோம் அது பூரியர் டிரான்ஸ்பாமாக இருந்தது பொதுவாக இந்த இண்டெக்ரலின் மூலமாக இப்படிப்பட்ட டிரான்ஸ்பாமை நாம் பெற்றிருந்தால் நாம் அதனை இண்டெக்ரல் டிரான்ஸ்பாம் ஆஃப் என அழைப்போம் இங்கே இந்த கண்டெண்டில் இந்த என்பது வெவ்வேறான பங்சனுக்கு கெர்னல் ஆஃப் டிரான்ஸ்ஃபாம் என்றழைக்கப்படும் வெவ்வேறான கெர்னல்களுக்கு நாம் வெவ்வேறான டிரான்ஸ்பாமைப் பெறுகிறோம் சில பாராமீட்டரைக் கொண்ட சில டொமைன் ரியல் லைன் அல்லது காம்ப்ளெக்ஸ் பிளேனில் இருக்கும் வெவ்வேறான டொமைன் மற்றும் a மற்றும் b யின் வெவ்வேறான மதிப்புகள் வேறான இண்டெக்ரல் டிரான்ஸ்பாமுக்குள்ளே நடத்தும் பல்வேறு லாப்லஸ் டிரான்ஸ்பாமைப் போன்ற வெவ்வேறு டிரான்ஸ்பாமின் உதாரணங்கள் உள்ளன அதனை இப்போது இந்த விரிவுரையில் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் நம்மிடம் பூரியர் டிரான்ஸ்பாம் இருக்கிறது அதனை முன்னரே படித்துவிட்டோம் ஆனால் அங்கு நேரடியாக நாம் டிரான்ஸ்பாமை அறிமுகம் செய்யவில்லை அது அத்தகைய இன்டெக்ரலுடைய பூரியர் டிரான்ஸ்பாம் ஆனால் அங்கு ஒரு தியரெட்டிகல் பின்னணி இருக்கிறது அங்கே பூரியர் சீரிஸ் இதனுடைய இன்டெக்ரல் ரெப்ரெசென்டேஷன் ஆகும் மேலும் நாம் பூரியர் டிரான்ஸ்பாமை அறிமுகம் செய்துள்ளோம் நம்மிடம் பிற டிரான்ஸ்பாம்களும் உள்ளன அவை ஹான்கெல் டிரான்ஸ்பாம் மெல்லின் டிரான்ஸ்பாம் மற்றும் பல எனவே இவை இன்டெக்ரல் டிரான்ஸ்பாம் மீண்டும் இந்த விரிவுரையின் முக்கிய தலைப்பான லாப்லஸ் டிரான்ஸ்பாமிற்கு திரும்புகிறோம் எனவே நாம் இந்த 𝐾𝑠 𝑡 இந்த கெர்னெல் 𝑒−𝑠𝑡 இவற்றை எடுத்துக்கொண்டு மேலும் 𝑎 0 மற்றும் 𝑏 ∞ என்று அமைத்தால் இது இம்ப்ரொபெர் இன்டெக்ரல் ஆகும் அதாவது ∞ 𝑒−𝑠𝑡𝑓𝑡𝑑𝑡 என்று ஆகும் இதைத்தான் 𝑓𝑡இன் லாப்லஸ் டிரான்ஸ்பாம் என்கிறோம் அந்த பூரியர் கேசிலும் நாம் இதனை முன்னரே செய்துவிட்டதால் அதனுடன் இதனை தொடர்புபடுத்தலாம் இங்கு 𝐾𝑠 𝑡 ஒரு𝑒𝑖𝑠𝑡 பங்சன் ஆகும் அங்கு a என்பது −∞ மற்றும் 𝑏 என்பது ∞ என எடுக்கப்பட்டுள்ளது எனவே மேலும் இம்ப்ராபெர் இன்டெக்ரலில் சில நேரங்களில் நாம் அங்கு பிளஸ் சைன் எடுக்கிறோம் அல்லது சில நேரங்களில் மைனஸ் சைன் மற்றும் அதற்கு ஏற்றவாறு இன்வெர்ஸைச் சரிசெய்கிறோம் எனவே நாம் இங்கு பாசிட்டிவ் சைன் எடுக்கிறோம் எனவே என்பது பூரியர் டிரான்ஸ்பாம் என்று அழைக்கப்படும் இந்த பொதுவான ப்ராபெர்ட்டிகள் அனைத்தையும் நாம் பூரியர் டிரான்ஸ்பாமில் கலந்துரையாடினோம் இந்த அனைத்து பொதுவான ப்ரொபெர்ட்டிகளை இன்டெக்ரல் டிரான்ஸ்பார்ம் கொண்டுள்ளது இதுவே லீனியரிட்டி ஆகும் நாம் இந்த இன்டெக்ரல் டிரான்ஸ்பாமை ஒரு லீனியர் காம்பினேஷன் ஆகிய 𝛼𝑓𝑡 𝛽𝑔𝑡க்கு உபயோகிக்கும் போது நமக்கு 𝑓𝑡இன் இன்டெக்ரல் டிரான்ஸ்பாம் 𝛼 ஆகவும் மற்றும் 𝑔𝑡 இன் லாப்லஸ் டிரான்ஸ்பாம் 𝛽 ஆகவும் கிடைக்கும் எனவே இவையே இன்டெக்ரல் டிரான்ஸ்பாமின் பொதுவான சூழல் மேலும் நாம் மீண்டும் லாப்லஸ் டிரான்ஸ்ஃபாமில் கவனம் செலுத்துகிறோம் எனவே 𝑓 இன் லாப்லஸ் டிரான்ஸ்பாம் என்று வரையறுக்கப்படுவதற்கு பங்சன் ஆப் 𝑠 இன் காரணமாக முன்னரே நாம் அதனை குறித்து கலந்துரையாடுகிறோம் நாம் பொதுவாக இதனை 𝐹𝑠 என்று கூறுகின்றோம் மேலும் இந்த லாப்லாஸ்சை குறிப்பதற்கு 𝐿 என்னும் குறியீடை பயன்படுத்துகிறோம் எனவே இந்த 𝑓 இன் லாப்லாஸ் ஆகும் மற்றும் இந்த இன்டெக்ரல் பங்சன் ஆப் 𝑠 ஆகும் இதனை நாம் 𝐹𝑠 என்று பெயரிடுகிறோம் எனவே இயற்கையாக நாம் இம்ப்ராபர் இன்டெக்ரல் குறித்து பேசிக்கொண்டிருப்பதால் அங்கு கன்வெர்ஜென்ஸில் ஒரு சிக்கல் இருக்கிறது இதன் அர்த்தம் என்னவென்றால் எப்பொழுதெல்லாம் இம்ப்ராபர் இன்டெக்ரல் கன்வெர்ஜ் ஆகிறதோ அப்பொழுது குறைந்தபட்சம் s இந்த சில இன்டெர்வல்களில் இந்த இன்டெக்ரல் இதனை s இன் பராமீட்டர் ஆக்குகிறது ஏனெனில் இது s ஐ சார்ந்துள்ளது s இன் எல்லா மதிப்புகளிலும் அல்ல ஆனால் s இன் சில மதிப்புகளில் இந்த இன்டெக்ரல் வரும் மற்றும் இத்தகைய இன்டெக்ரல் சில sக்கு இடம் பெற்றால் அங்கு எந்த பிரச்சனையும் இல்லை இருந்தபோதிலும் நாம் லாப்லஸ் டிரான்ஸ்பாமை வரையறுக்கலாம் மேலும் நாம் இந்த லாப்லஸ் டிரான்ஸ்பாமுடன் s இன் ரேஞ்ஜை நாம் குறிப்பிடவேண்டும் இங்கு எப்பொழுதும் அதிக சிக்கல் உள்ளது இந்த இம்ப்ராபர் இன்டெக்ரலால் மற்றும் அங்கு கன்வர்ஜென்ஸ் குறித்து அங்கு கலந்துரையாடவேண்டும் மற்றும் இதனை நினைவு கொள்ளும்போது இந்த மாதிரியில் இம்ப்ராபர் இன்டெக்ரல் அதாவது போன்ற ஒரு இம்ப்ராபர் இன்டெக்ரல் இருந்தால் அது கன்வெர்ஜெண்ட் எனப்படும் இந்த லிமிட் இருந்தால் நாம் இந்த ∞ ஐ 𝑅ஆல் அங்கு மாற்றலாம் மேலும் மீண்டும் இந்த இன்டெக்ரலை கணக்கிட வேண்டும் மற்றும் பின்னர் நாம் இந்த லிமிட்டை 𝑅 லிருந்து ∞ வரை அமைக்க வேண்டும் மற்றும் இந்த லிமிட் இடம் பெற்றால் பைனைட் நம்பர் ஆக இருந்தால் அதை இம்ப்ராபர் இன்டெக்ரல் கன்வெர்ஜெண்ட் என்று நாம் அழைக்கலாம் முற்றிலுமாக கன்வெர்ஜ் ஆவதற்கு நாம் பயன்படுத்தும் மேலும் ஒரு வரையறை உள்ளது எனவே நமக்கு இந்த லிமிட் 𝑅 லிருந்து ∞ வரை இருந்து அந்த இன்டெக்ரண்டின் அப்சொல்யூட் வேல்யூவாக இருந்தால் இந்த இன்டெக்ரல் முற்றிலுமாக கன்வெர்ஜ் ஆகிறது சிம்பிள் கன்வெர்ஜென்ஸ் மற்றும் அப்சொல்யூட் கன்வெர்ஜென்ஸுக்கு இடையில் இருக்கும் வேறுபாடு என்ன அப்சொல்யூட் கன்வெர்ஜென்ஸனில் நாம் இன்டெக்ரண்டின் அப்சொல்யூட் வேல்யூ குறித்து பேசுகிறோம் எனவே இது கன்வெர்ஜ் ஆனால் இது அதனை விட மிகவும் கடுமையான ஒன்று ஏனெனில் நாம் இப்பொழுது பாசிட்டிவ் வேல்யூ குறித்து மட்டும் பேசிக்கொண்டு இருக்கிறோம் எனவே இப்பொழுது இது இன்டெக்ரண்டின் அப்சொல்யூட் வேல்யூ உடன் கன்வெர்ஜ் ஆனால் நாம் இந்த இன்டெக்ரலை இம்ப்ராப்பர் இன்டெக்ரல் அப்சொல்யூட்டாக கன்வெர்ஜ் ஆகிறது என்று அழைக்கலாம் சரி இப்பொழுது இதனை வைத்திருக்கிறோம் ஏனெனில் நமக்கு வரையறைகள் தெரியும் எனவே நாம் இப்பொழுது எளிதில் இன்டெக்ரேட் செய்யக்கூடிய சில எலிமென்டரி பங்சன்களைப் பார்ப்போம் மேலும் அடுத்த விரிவுரையில் ஒருவேளை நாம் கன்வெர்ஜென்ஸ் மற்றும் லாப்லஸ் டிரான்ஸ்ஃபாமின் இருப்பு குறித்து சற்று பேசலாம் எனவே நாம் இப்பொழுது சில ட்ரிவியல் மற்றும் எளிதான எடுத்துக்காட்டுகளுடன் தொடருவோம் ஒரு முறை நாம் இந்த எலிமெண்டரி பங்சன்களின் லப்லஸ் டிரான்ஸ்பாமை அறிந்தால் மேலும் இந்த எலிமெண்டரி பங்சன்களின் உதவியுடன் நாம் லாப்லஸ் டிரான்ஸ்பாமை மிகவும் சிக்கலான பங்சன்களுக்கு கூட பெறலாம் எனவே நாம் பின்னர் பார்க்கலாம் இங்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்கிறது நாம் இதனை மதிப்பீடு செய்யவேண்டும் எடுத்துக்காட்டாக இந்த 𝑓𝑡 1 இந்த கான்ஸ்டண்ட் பங்சன் 1 எல்லா பாசிட்டிவ் 𝑡 க்கும் வரையறுக்கப்பட்டுள்ளது எனவே இந்த லாப்லஸ் டிரான்ஸ்பாமின் வரையறையை பயன்படுத்தி நம்மிடம் இங்கு 𝑓𝑡 இன் லாப்லஸ் டிரான்ஸ்பாம் என்று இருக்கிறது அந்த பங்சன் 1 ஆகும் எனவே இயற்கையாக இதனை எளிதாக இன்டெக்ரேட் செய்யலாம் நம்மிடம் இருக்கிறது மேலும் அதன் லிமிட் 0 முதல் ∞ ஆகும் இப்பொழுது கேள்வி என்னவெனில் இந்த ∞ ஐ எடுத்த பிறகு என்ன ஆகும் நமக்கு இது ஆர்வமாக உள்ளது இப்பொழுது இங்கு மற்றும் லிமிட் 𝑅 முதல் ∞ வரை இருந்தால் அங்கே இந்த நம்பர் என்ன எனவே இது இயற்கையாக இந்த 𝑠 ஐ சார்ந்துள்ளது ஆனால் 𝑠 இன் எல்லா வேல்யூகளுக்கும் அல்ல இது பைனைட் நம்பர் ஆனால் இப்பொழுது 𝑠 பாசிட்டிவ் ஆகும் நாம் இப்பொழுது இந்த 𝑠 ஐ பாசிட்டிவ் ஆக எடுத்தால் மேலும் இது மற்றும் லிமிட் 𝑅 முதல் ∞ வரை செல்லும் இது 0 ஆகும் என்று நமக்குத் தெரியும் ஆனால் 𝑠 நெகடிவாக இருந்தால் இந்த −𝑠 இந்த 𝑅 உடன் இதனை பாசிட்டிவ் ஆக்கிவிடும் மேலும் 𝑅என்பது 0வை அணுகும் மேலும் இது ∞ க்கு செல்லும் எனவே இந்த 𝑠 என்பது ரியல் மற்றும் பாசிட்டிவ் என்று நாம் அனுமானித்துவிடலாம் மேலும் இந்த கணக்கில் இந்த இன்டெக்ரல் இந்த இல் கன்வேர்ஜ் ஆகிறது ஏனெனில் இந்த ∞ இதனை 0 வாக மாற்றிவிடும் மேலும் இந்த 0விற்கு நம்மிடம் 𝑒−0 அதாவது 1 உள்ளது எனவே நாம் ஐ பெறுவோம் மேலும் இந்த மைனஸ் பிளஸ் ஆகும் ஏனெனில் நாம் மைனஸ் குறித்து பேசுகிறோம் எனவே நம்மிடம் உள்ளது 𝑓𝑡இன் லாப்லஸ் டிரான்ஸ்பாம் க்கு சமமாகும் இப்பொழுது இந்த லிமிட் 𝑅 ∞ ஐ அணுகும்போது அது 𝑠 இன் அனைத்து பாசிட்டிவ் வேல்யூவிற்கும் 0 ஆகிறது என்பதனை நாம் கவனிக்க வேண்டியது மிகவும் அவசியம் இந்த லாப்லஸ் டிரான்ஸ்பாமுடன் நாம் இந்த 𝑠 இன் ரேஞ்ஜைக் குறிப்பிடவேண்டும் அதாவது 𝑠 என்பது ரியல் மற்றும் பாசிட்டிவ் மேலும் இந்த 𝑓𝑡இன் லாப்லஸ் டிரான்ஸ்பாமின் வேல்யூ ஆகும் இருந்தபோதிலும் இந்த 𝑠 என்பது ரியல் மற்றும் பாசிட்டிவாக இருக்கமுடியும் என்ற சூழ்நிலையை நாம் கடந்துவந்துள்ளோம் மற்றும் லாப்லஸ் டிரான்ஸ்பாம் ஆகும் காரணம் என்னவெனில் இந்த லிமிட் 0 வை பெறும் ஆனால் இப்பொழுது நாம் இந்த 𝑠 ஐ காம்ப்ளெக்ஸ் நம்பராக எடுத்தால் என்ன ஆகும் ஏனெனில் நாம் 𝑠 ஐ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆக எடுப்பதில் எந்த தடையும் இல்லை எனவே இப்பொழுது இந்த 𝑠 ஐ காம்ப்ளெக்ஸ் நம்பராக எடுத்தால் அதாவது 𝑠 𝑥 𝑖𝑦 என்னும் வடிவில் எடுத்தால் அந்த லிமிட்டிற்கு என்ன ஆகும் ஏனெனில் நமக்கு அந்த லிமிட் இருந்தது 𝑒−𝑠𝑡அல்லது 𝑒−𝑠𝑅 இருந்தது மேலும் அந்த 𝑅 ∞க்கு எடுத்துச் செல்லும் எனவே இது தான் இங்கு விவாதப்பொருளாக இருந்தது இங்கு நாம் இந்த 𝑠ஐ ரியல் மற்றும் பாசிட்டிவ் மட்டும் இல்லை என்று மாற்றம் செய்தால் இங்கு இதனை நாம் என்று எடுத்தால் 𝑠 என்பது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆகும் மேலும் இந்த லிமிட்டிற்கு என்ன ஆகும் என்று நாம் ஆர்வமாக உள்ளோம் எனவே இதற்கு பதில் நாம் இந்த லிமிட் இங்கே 𝑅 லிருந்து ∞ வரை மற்றும் |𝑒−𝑥𝑅| எனும் டெர்மின் அப்சொலூட் வேல்யூ ஆகியவற்றை கருத்தில்கொள்கிறோம் மேலும் நம்மிடம் |𝑒−𝑖𝑦𝑅| என்னும் டெர்ம் உள்ளது எனவே இப்பொழுது நாம் இந்த நம்பரின் அப்சொலூட் வேல்யூவை பார்க்கிறோம் இந்த அப்சொலூட் வேல்யூவை 0 என்று வைத்துக்கொண்டால் இதுவும் 0விற்கு செல்லும் எனவே நாம் இப்பொழுது இந்த லிமிட் 𝑅லிருந்து ∞ வரை செல்லும் போது என்ன ஆகிறது என்றும் பார்ப்போம் மேலும் நம்மிடம் |𝑒−𝑥𝑅| மற்றும் 𝑒−𝑖𝑦𝑅இன் அப்சொலூட் வேல்யூ இருக்கிறது எனவே இந்த 𝑒−𝑖𝑦𝑅இன் அப்சொலூட் வேல்யூவிற்கு திரும்பும்போது இது 0விற்கு செல்லும் ஒருவேளை இந்த ரியல் 𝑠 இந்த டெர்ம் 𝑥 ஐ விட பெரிதாக இருக்கலாம் இங்கு 𝑥 ஆக இருக்கும் இந்த ரியல் 𝑠 ஒருவேளை 𝑥 இங்கு பாசிட்டிவ் ஆக இருந்தால் இந்த டெர்ம் 0 விற்கு செல்லும் அங்கு இரண்டாவது டெர்ம் ஒன்றும் இல்லை ஆனால் இது cos 𝑦𝑅 𝑖 sin 𝑦𝑅 ஆகும் மேலும் இது அப்சொலூட் வேல்யூ அங்கு நாம் cos 𝑦𝑅 𝑖 sin 𝑦𝑅 என்று சொல்ல முடியும் நம்மிடம் cos2 𝑦𝑅 sin2 𝑦𝑅 இருக்கிறது அது 1 ஆகும் எனவே இதன் அளவு இங்கு 1 ஆகும் மேலும் இந்த 𝑅 ∞ க்கு போகும்போது ரியல் 𝑠 0 என்பது 0 க்கு செல்லும் எனவே இதை வைத்துக்கொண்டு நாம் முடிப்பது என்னவென்றால் நம்மிடம் அதே நிலை இருக்கிறது மேலும் நாம் இந்த 𝑠 ஐ காம்ப்ளெக்ஸ் நம்பராக எடுத்தால் மீண்டும் இது ∞ ஐ நோக்கி செல்லும் போது 0 ஆகிவிடும் மேலும் இந்த 𝑡 0வை நோக்கி செல்லும்போது நம்மிடம் இந்த இருக்கும் எனவே இந்த கணக்கிலும் நம்மிடம் 1இன் லாப்லஸ் டிரான்ஸ்பாம் என்று உள்ளது மேலும் இப்பொழுது இதனுடன் சேர்ந்ததால் நிலைமை என்னவெனில் நம்மிடம் 𝑅 இருக்கிறது மேலும் இந்த 𝑠இன் ரியல் வேல்யூ கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கவேண்டும் அப்படி இருந்தால் மட்டும் தான் 1இன் லாப்லாஸ் டிரான்ஸ்பாம் என்பது சாத்தியமாகும் சரி இப்பொழுது புது கணக்கிற்குள் செல்லுவோம் நாம் இப்பொழுது இந்த பங்சன்களின் லாப்லஸ் டிரான்ஸ்பாமை கண்டுபிடிக்கவேண்டும் அதாவது இந்த எக்ஸ்போநென்ஷியல் டைப் அதாவது நம்மிடம் 𝑒𝑎𝑡 𝑒𝑖𝑎𝑡 𝑒−𝑖𝑎𝑡 இருக்கிறது அல்லது நம்மிடம் 𝑒−𝑎𝑡 வும் இருக்கிறது எனவே இந்த மாதிரியான பங்சன்கள் ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே நாம் ஒன்றில் மட்டும் கவனம் செலுத்தினால் போதுமானது மற்றொன்றை இதே போன்று கணக்கிடலாம் எனவே நம்மிடம் இந்த 𝑒−𝑎𝑡 இன் லாப்லஸ் டிரான்ஸ்பாம் என்று இருக்கிறது எனவே இந்த இருக்கிறது மேலும் இங்கு நாம் இரண்டையும் இணைத்துளோம் அதாவது இந்த இரண்டு எக்ஸ்போனேட்களையும் இணைத்துளோம் மேலும் அதை இப்பொழுதே இன்டெக்ரேட் செய்யமுடியும் எனவே நம்மிடம் இருக்கிறது இங்கு இந்த 𝑡 0 முதல் ∞வரை செல்கிறது மீண்டும் இதே கணக்கு இங்கே அப்படியெனில் இந்த 𝑒−𝑠−𝑎𝑡 எக்ஸ்போநென்ஷியலில் 𝑡 ∞ ஐ அணுகும்போது என்ன ஆகும் முன்னால் இருக்கும் ஸ்லைடில் இருந்து நாம் நினைவுகூருவது என்னவெனில் இங்கு 𝑡 ∞ ஐ அணுகும்போது இங்கு இருக்கும் நம்பர் பாசிட்டிவாக இருந்தால் இது 0 க்கு செல்லமுடியும் மற்றும் இன்டெக்ரல் இடம்பெறும் எனவே இதை இங்கு பாசிட்டிவாக வைப்பதற்கு நாம் 𝑠 என்பது ஒரு ரியல் நம்பர் மற்றும் இது 𝑎 ஐ விட பெரியதாக உள்ளது என்று அனுமானிக்கிறோம் மேலும் இந்த லிமிட் 𝑡 ∞ ஐ அணுகும்போது இது இயற்கையாகவே 0 விற்கு செல்லும் எனவே இந்த ஒரு கண்டிஷன் 𝑠 𝑎 என்று இருக்கும்போது இது இடம்பெறலாம் மற்றும் நாம் 𝑡 0 என்று போட்டால் இயற்கையாகவே அது ஆகிவிடும் 𝑠 𝑎 எனும் இந்த ரேஞ்ஜின் கீழ் இந்த லிமிட் 0விற்கு செல்லும் நம்மிடம் இந்த இன்டெக்ரலின் பைனைட் வேல்யூ இருக்கிறது மற்றும் ஒரு நிலை இருக்கிறது அதனை முந்தைய கணக்கு போல கையாளலாம் 𝑠 என்பது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கும் பொழுது நம்மிடம் இருக்கும் எக்ஸ்டென்சனிற்கு என்ன ஆகும் எனவே இந்த கேசில் இதனால் வரும் கண்டிஷன் என்னவெனில் மீண்டும் 𝑠 ரியலாக இருக்கிறது மேலும் அது 𝑎 ஐ விட பெரிதாக இருக்கிறது அது இதனை திருப்தி செய்யும் நம்மிடம் இருக்கும் இந்த லிமிட் 𝑡 ∞ ஐ அணுகினால் மீண்டும் அதன் வேல்யூ 0 ஆகும் இறுதியாக நம்மிடம் இந்த இன்டெக்ரலின் வேல்யூ அதாவது இந்த இம்ப்ரொபேர் இன்டெக்ரல் என்று இருக்கிறது கொடுத்ததை நாம் 𝑠 𝑎 என்றும் அழைக்கலாம் அல்லது இந்த ரியல் 𝑠 𝑎 ஐ விட பெரிதாக உள்ளது என்றும் அழைக்கலாம் எனவே இது 𝑠 இன் மிகவும் பொதுவான டொமைன் ஆகும் நாம் 𝑠 ஐ ஒரு ரியல் நம்பர் என்று அனுமானித்தால் இந்த 𝑠 ஐ விட 𝑎 பெரிதாக இருக்கவேண்டும் ஆனால் நம்மிடம் இந்த லாப்லஸ் டிரான்ஸ்பாம் என்று இருக்கிறது இதே போன்று எடுத்துக்காட்டாக நாம் 𝑒𝑖𝑎𝑡 ஐ மதிப்பீடு செய்தால் மீண்டும் இது 𝑒−𝑠𝑡 உடன் இணைந்து இருக்கும் நம்மிடம் 𝑒−𝑠−𝑖𝑎𝑡 இருக்கிறது எனவே இந்த முறை நம்மிடம் இந்த 𝑖𝑎 இருக்கிறது மற்றும் இதனை மீண்டும் நாம் பார்த்தோமானால் இந்த 𝑡 ∞ க்கு செல்லும் போது என்ன ஆகும் எனவே இந்த கேசில் நம்மிடம் 𝑒−𝑠−𝑖𝑎𝑡 இருக்கிறது மேலும் நாம் அப்சொலூட் வேல்யூ எடுத்தால் இந்த 𝑡 ∞ ஐ அணுகும்போது என்ன ஆகும் என்று கணக்கீடு செய்ய முயலலாம் இந்த கணக்கில் முந்தைய கணக்கை ஒப்பிடும்போது நிலைமை சற்றே வித்தியாசமானது இங்கு நம்மிடம் 𝑒−𝑠𝑡 ஒரு டெர்மாகவும் மற்றொரு டெர்முடன் 𝑖 இருக்கிறது எனவே 𝑒𝑖𝑎𝑡 மற்றொரு டெர்மாகவும் இருக்கிறது இதன் மதிப்பு 1 ஆகும் எனவே நாம் இந்த லிமிட்டுடன் 0வை பெறுவதற்கு நம்மிடம் 𝑒−𝑠𝑡 மட்டும் இருக்கிறது மேலும் நம்மிடம் இந்த கண்டிஷன் மட்டும் அதாவது 𝑠 என்பது 0 வை விட பெரிதாக வேண்டும்இருக்கவேண்டும் அல்லது இந்த ரியல் 𝑠 0 வை விட பெரிதாக இருக்கவேண்டும் எனவே இந்த கண்டிஷனின் கீழ் இந்த ∞ ஐ கையாள முடியும் மேலும் நம்மிடம் இந்த 𝑡 0 வை அணுகும்போது இருக்கும் வேல்யூ இருக்கிறது எனவே இதன் பொருள் என்பது இந்த 𝑒𝑖𝑎𝑡இன் மதிப்பு ஆகும் அதை போன்ற விடை தான் ஆனால் இங்கு வேறுபாடு இருக்கிறது அதாவது அங்கு s இன் ரேஞ்ச் ரியல் மற்றும் பாசிட்டிவாக உள்ளது ஆனால் இங்கு இந்த s இன் ரேஞ்ச் ரியலாகவும் மேலும் a ஐ விட பெரியதாகவும் இருக்கிறது மற்றும் a அங்கு இருக்கும் எக்ஸ்பொனென்ட் ஆகும் இதே போன்று நம்மிடம் இருக்கும் போது அங்கு விடை அதே கட்டுப்பாட்டின் கீழ் அதாவது s இன் ரியல் வேல்யூ 0வை விட பெரிதாக இருந்தால் க்கு பதிலாக இருக்கும் எனவே மற்றொரு எலிமெண்டரி பங்சன் எக்ஸ்பொநென்ஷியல் பங்சனாகும் மேலும் நம்மால் அதனை எளிதாகக் கையாளமுடியும் நாம் s இன் ரேஞ்சை பெற முடியும் அதே சமயத்தில் இங்கு இந்த t ∞ ஐ அணுகும்போது என்ன நேர்கிறது என்பதனையும் நம்மால் கவனிக்க இயலும் மற்றுமொரு எளிதான பங்சன் என்னவெனில் ஹெவிசைடு பங்சன் மேலும் அதன் லாப்லாஸ் டிரான்ஸ்பாமை நம்மால் கணக்கிட முடியும் எனவே இங்கு நாம் இந்த ஹெவிசைடு பங்சனை u என்று வரையறுக்கிறோம் அல்லது சில நேரங்களில் இதனை H என்றும் வரையறுக்கலாம் எனவே இது இங்கு ஒரு குறியீடு மேலும் இது ta என்று தெரிவிக்கின்றது மேலும் t ≥ a எனில் அதன் மதிப்பு 0 ஆகும் எனவே இது மீண்டும் இன்டெக்ரேட் செய்ய ஒரு எளிதான பங்சன் நாம் 1ஐ ஒரு கான்ஸ்டன்ட் பங்சன் என்று எடுத்து செய்தது போன்றதாகும் ஆனால் இங்கு ரேஞ்ச் 0 முதல் ∞ அல்ல a முதல் ∞ ஆகும் ஏனெனில் 0 முதல் a வரை அதன் மதிப்பு 0 ஆகும் எனவே இந்த இன்டெக்ரலை நாம் கணக்கிடும்போது நாம் இந்த uஐ அந்த வரையறையில் மாற்றம் செய்கிறோம் எனவே இப்பொழுது நம்மிடம் a முதல் ∞ வரை இருக்கிறது மேலும் 𝑒−𝑠𝑡 இருக்கிறது அதன் பங்சன் 1 ஆகும் இந்த இன்டெக்ரேசனிற்கு பிறகு நம்மிடம் மற்றும் லிமிட் t என்பது a முதல் ∞ வரை இருக்கும் மீண்டும் அதே நிலை ஏற்படுகிறது இந்த s அதாவது இந்த ரியல் s பாசிட்டிவாகவோ அல்லது இந்த s இயற்கைஇயற்கையாகவே பாசிட்டிவாக இருந்தால் இந்த t ∞ ஐ அணுகும் மேலும் ta ஆக இருந்தால் அந்த டெர்ம் மறைந்துவிடும் எனவே நாம் இப்பொழுது இது என்று சொல்லலாம் எனவே எடுத்துக்காட்டாக a என்பது 0 ஆக இருந்தால் நம்மிடம் லாப்லஸ் ஆப் 1 இருந்தால் என்ன ஆகுமோ அதே நிலை ஏனெனில் a என்பது 0 ஆக இருந்தால் நம்மிடம் இந்த e0 இருக்கும் அதாவது அதன் லாப்லாஸ் 1s ஆக இருக்கும் ஏனெனில் இந்த ரேஞ்ச் 0 முதல் ∞ வரை இருக்கிறது அதன் பங்சன் 1 ஆகும் ஒரே பொருள் என்னவெனில் இந்த பங்சன் ரியல் ஆக்சிஸின் முழு ரேஞ்ஜிலும் வரையறுக்கப்பட்டுள்ளது ஆனால் இது 0 முதல் ∞ வரை இந்த a ஆகும் சரி அது ஹெவிசைடு பங்சன் ஆகும் மேலும் அதன் லாப்லஸ் டிரான்ஸ்பாம் ஆகும் எனவே s என்பது பாசிட்டிவ் ஆக இருந்தால் இது செல்லுபடியாகும் ஏனெனில் இந்த கண்டிஷனை நாம் இங்கிருந்து பெறலாம் அதாவது s என்பது பாசிட்டிவாக இருந்தால் இந்த டெர்ம் 0 விற்கு செல்லும் சரி மற்றுமொரு முக்கியமான பங்சன் மற்றும் மிகவும் எலிமெண்டரி ஆகும் மேலும் இதனை மேலும் பல முறை மிகவும் கடினமான பங்சன்களை கணக்கிட பயன்படுத்தலாம் அதாவதுஇன் லாப்லாஸ் டிரான்ஸ்பாம் எனவே ஒரு முறை நாம் இந்த இன் லாப்லஸ் டிரான்ஸ்பாமை அறிந்தால் நாம் எந்த பாலினோமியலின் லாப்லஸ் டிரான்ஸ்பாமையும் கணக்கிடலாம் எனவே இங்கு நாம் இந்த இன் லாப்லஸ் டிரான்ஸ்பாமை எடுக்கிறோம் இதில் n என்பது 123 மேலும் பல எனவே இந்த இன் லாப்லாஸ் டிரான்ஸ்பாம் e st என்று கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் நம்மிடம் இந்த இருக்கிறது எனவே இது மற்றும் ஆகும் இங்கு நம்மிடம் மற்றும் இந்த இன் டிஃபரென்ஷியேஷனை நாம் என்று எடுக்கலாம் இதனை நாம் பகுதிகளாக எடுத்து இதனை இரண்டாம் பங்சன் என்றும் இதனை முதல் பங்சன் என்றும் டிஃபரென்ஷியேட் செய்கிறோம் இது இவ்வாறே இருக்கும் மேலும் இதன் இன்டெக்ரேசன் இங்கு வரும் மற்றும் அதை போலவே இங்கும் இருக்கும் எனவே இந்த முதல் பகுதியில் இந்த t ∞ ஐ அணுகும்போது இந்த s பாசிட்டிவ் என்றோ அல்லது இந்த ரியல் s பாசிட்டிவ் என்றோ அனுமானிக்கிறோம் எனவே இந்த கணக்கில் இந்த t 0 வை அணுகும்போது இது 0 விற்கு செல்லும் மேலும் இந்தஇன் காரணமாக இது 0 விற்கு செல்லும் எனவே இந்த முதல் டெர்ம் மறைந்துவிடும் நாம் அனுமானித்த s பாசிட்டிவ் அல்லது இந்த ரியல் s இந்த இரு நிபந்தனைகளின் கீழ் பாசிட்டிவ் என்பதுடன் மறந்துவிடும் எனவே நம்மிடம் இருக்கும் மேலும் நம்மிடம் இந்த இல் ரிடக்சன் இருக்கும் அதாவது நாம் ஒரு ரெகரன்ஸ் ரிலேஷனைப் பெறமுடியும் அதாவது இந்த இன் லாப்லஸ் எனும் பாக்டருடன் இன் லாப்லஸ் ஆகும் எனவே நாம் இதை வடிவமைக்கலாம் எனவே நம்மிடம் இந்த இருக்கும் மற்றும் இதன் மதிப்பு லாப்லஸ் இல் ஆகும் எனவே இந்த ரிலேஷனுடனும் ரெகரன்ஸ் ரிலேஷனுடனும் நமக்கு கிளோஸ்ட் பார்ம் கிடைக்கும் இங்கு நாம் இந்த இண்டக்சண் பிரின்சிபலை உபயோகிக்கிறோம் எனவே நாம் n1 என்று எடுத்தால் அதாவது t இன் லாப்லஸ் 1s ஆகும் மற்றும் அது 1இன் லாப்லஸ் ஆகும் எனவே நமக்கு 1இன் லாப்லஸ் 1s என்பது தெரியும் எனவே நாம் இந்த பெற்றோம் அல்லது இதனை 1 என்று எழுத முடியும் அதன் மதிப்பு 1 ஆகும் எனவே நாம் ஐ பெற்றோம் ஏன் நாம் இதனை 1 என்று எழுதினோம் என்பது அடுத்த படியில் தெளிவாகிவிடும் எனவேஇங்கு n2 என்று போட்டால் இந்த ரிலேஷனின் நிலை என்ன ஆகும் அதாவது இங்கிருந்து இன் லாப்லாஸ் 2s ஆகும் இந்த ரிலேஷனுடன் நாம் இங்கு சென்றால் இன் லாப்லாஸ் 2s ஆகும் மற்றும் t இன் லாப்லாஸ் எனவே நாம் t இன் லாப்லாஸை ஏற்கனவே பெற்றோம் அது 1 s மற்றும் நம்மிடம் உள்ளது எனவே இது s3 ஆகும் எனவே இந்த வழக்கில் நம்மிடம் உள்ளது மேலும் நாம் இப்பொழுது n1 என்று அனுமானித்தால் n2 என்பதற்கு இது உண்மை ஆகிவிடும் இது ஃபாக்டோரியல் ஆகும் எனவே நமக்கு தெரியும் இந்த க்கு என்ன ஆகிறது என்று அது ஒன்றும் இல்லை ஆனால் மேலும் இந்த பார்முலாவுடன் நாம் இப்பொழுது என்பதை கணக்கிட முடியும் மேலும் இந்த ரிலேஷனுடன் நம்மிடம் மற்றும் இங்கு தெரிந்த இன் லாப்லஸ் டிரான்ஸ்பாம் இருக்கிறது எனவே இது ஆகும் மேலும் நம்மிடம் லாப்லஸ் என்பது என்பதற்கு சமம் மேலும் ஒரு டெர்ம் ரத்தாகிவிடும் நம்மிடம் அங்கு n எனவே மற்றும் இயற்கையாக நிபந்தனை ரியல் s0 என்று கிடைத்துவிடும் எனவே 1இன் லாப்லஸ் டிரான்ஸ்பாம் அங்கு பயன்படுத்தப்பட்டது அது ரியல் s0 என்பதற்கு வேலிடாகும் எனவே நாம் இந்த ரிலேஷனைப் பெற்றோம் அதாவது இன் லாப்லஸ் ஆகும் எனவே இது மிகவும் பயனுள்ள விடை இதனை நாம் ஒரு பாலினாமில் மற்றும் பல பிற பங்சன்களில் வரும்போது மதிப்பீடு செய்ய பயன்படுத்தலாம் எனவே உண்மையில் நம்மிடம் இங்கு நிறைய பொதுவான விடைகள் உள்ளன அதாவது f இன் லாப்லஸ் ஆகும் அங்கு எனவே இங்கு நாம் இந்த இன்டிஜெர்களை தடை செய்யவில்லை ஆனால் இங்கு நம்மிடம் உள்ளது அங்கு என்பது ஒரு ரியல் நம்பர் ஆகும் மேலும் அது 1 ஐ விட பெரியது எனவே இந்த கேசிலும் நாம் லாப்லஸ் டிரான்ஸ்பாமை மீண்டும் லாப்லஸ் டிரான்ஸ்பாமின் வரையறையைப் பயன்படுத்தி பெறமுடியும் ஏன் இந்த தடை இங்கு இருக்கிறது இதனை ஒரு நிமிடத்தில் தெளிவுபடுத்த முடியுமா மேலும் நாம் இந்த u ஐ இந்த இன்டெக்ரலில் மாசாப்ஸ்டிட்யூட் செய்தல் அதாவது இந்த uஐ st கொண்டு மாசாப்ஸ்டிட்யூட் செய்தால் அதன் பொருள் இந்த du என்பது sdt என்று ஆகும் எனவே இந்த s என்பதை பாசிட்டிவாக அனுமானித்து இந்த t எனும் வேரியபிள் u எனும் வேரியபிளால் சாப்ஸ்டிட்யூட் செய்யப்படும் எனவே இந்த s என்பது பாசிட்டிவ் ஆக இருக்கும்போது இந்த லிமிட்கள் இதே போன்று 0 முதல் ∞ வரை இருக்கும் நம்மிடம் இந்த st ஆல் என்பது இருக்கும் மேலும் அது u மற்றும் இந்த t என்பது மற்றும் dt என்பது ஆகும் எனவே இந்த இன்டெக்ரலுடன் நமக்கு இருக்கும் எண்ணம் என்னவெனில் இதற்கு பின் வரும் காமா இன்டெக்ரலுக்குள் செல்ல வேண்டும் எனவே நம்மிடம் இருக்கிறது இது இங்கிருந்து வருகிறது மேலும் நம்மிடம் இருக்கிறது மற்றும் அது காமா பங்சனின் வரையறையிலிருந்து சரியாக வருகிறது மீண்டும் இதனைப் பார்ப்பதற்காக நம்மிடம் இந்த என்று p என்பது பாசிட்டிவ் ஆக இருக்கிறது இது p பாசிட்டிவிற்கு பொருந்தும் மற்றும் இந்த என்பது என்று வரையறுக்கப்பட்டுள்ளது எனவே இங்கு நம்மிடம் இருக்கிறது எனவே இந்த வரையறைக்கு ஏற்றவாறு இதன் மதிப்பு இதுவாக இருக்கும் ஏற்கெனவே இன் லாப்லஸ் மற்றும் இந்த இன்டெக்ரல் இங்கு இப்பொழுது ஆகும் இந்த எனவே இங்கு இருக்கும் மற்றும் இந்த p0 எனும் கட்டுப்பாட்டிற்கு இணங்க அதாவது இதன் பொருள் காமா இன்டெக்ரலின் கன்வெர்ஜென்ஸ்க்காக என்றாகிறது எனவே நாம் இந்த இன் லாப்லஸை பெற்றோம் இங்கு என்பது ஒரு ரியல் நம்பர் மேலும் இது ஒரு காமா பங்சன் இருக்கிறது எனவே இரண்டு காமா என்று பெயரிடப்பட்டது எனவே இங்கு என்பது தான் நம்மிடம் இருக்கும் t பவர் எந்த ரியல் நம்பர் 1ஐ விட பெரிதாக இருப்பதற்கு பார்முலாவாகும் உண்மையில் இங்கு என்பது 123 என்பதற்கு சமம் அதாவது இன்டிஜெர்களுக்கு சமம் என்று எடுத்தால் நாம் இங்கு இந்த வை இன்டிஜெர்களால் மாசாப்ஸ்டிட்யூட் செய்யலாம் மேலும் என்ன ஆகும் இங்கு நமக்கு தெரியும் இந்த ரிலேஷன் ஒன்றும் இல்லை எனவே நாம் இதனை இங்கு ஆல் மாசாப்ஸ்டிட்யூட் செய்யலாம் மேலும் நாம் மீண்டும் ஒரிஜினல் விடைக்கு சென்றால் நம்மிடம் இன்டிஜெர்களுக்காக இருக்கும் எனவே உண்மையில் இது பொதுவான விடையாகும் இதனைப் பயன்படுத்தி நாம் t பவர் எந்த ரியல் நம்பர் 1ஐ விட பெரிதாக இருந்தாலும் கணக்கிடலாம் மேலும் அடுத்த எடுத்துக்காட்டு என்னவெனில் நம்மிடம் என்று ஒரு பங்சன் இருக்கிறது எனவே இது வெறும் t இன் டிஃபரென்ட் பவர்களை உடைய லீனியர் காம்பினேஷன் ஆகும் மற்றும் இயற்கையாக இந்த லாப்லஸ் என்பது லீனியாரிட்டி ப்ராபெர்ட்டியை அனுபவிக்கிறது என்பதை அறிவோம் எனவே நாம் ஒரு ஒரு டெர்மிற்கும் லாப்லஸ் டிரான்ஸ்பாமை அப்ளை செய்து பெறலாம் எனவே இந்த சம்மின் லாப்லஸ் என்பது இன் லாப்லாஸின் சம்மிற்கு சமமாக இருக்கும் மேலும் நாம் இந்த இன் லாப்லாஸ் என்று அறிவோம் எனவே நாம் அடிப்படையாக இந்த விடையை லீனியரிட்டி ப்ராப்பெர்ட்டியை பயன்படுத்தி எளிதாக பெற்றோம் அனால் ஒரு சிறு கருத்து அதனை வேறு சில விரிவுரைகளில் கலந்துரையாடும் போது அதாவது பொதுவாக இன்பைனிட் சீரிஸ்களுக்கு i1 முதல் இன்பினிட்டி ஆக இருக்கும் போது இங்கு நம்மிடம் பைனைட் டெர்ம்கள் இருந்தன எனவே அங்கு பிரச்சனை இல்லை அதனால் அங்கு லீனியரிட்டியை பயன்படுத்த முடியும் ஆனால் பொதுவாக இந்த சீரிஸின் லாப்லஸ் டிரான்ஸ்பாமை பெறுவதற்கு நாம் ஒரு ஒரு டெர்மிற்கும் லாப்லஸ் டிரான்ஸ்பாம் எடுப்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்றாகும் ஏனெனில் லாப்லஸ் டிரான்ஸ்பாம் எடுத்த பிறகு புதிதாக வரும் சீரிஸ் கன்வெர்ஜென்ட் சீரிஸாக இல்லாமல் இருக்கலாம் எனவே நாம் மீண்டும் இந்த கன்வெர்ஜென்ஸ் பிரச்சனை குறித்து விவாதிக்கவேண்டும் பொதுவாக ஒவ்வொரு டெர்மிற்கும் லாப்லஸ் டிரான்ஸ்பாம் எடுப்பது என்பது சாத்தியம் இல்லாத ஒன்றாகும் அடுத்த எடுத்துக்காட்டு நாம் இந்த ஆகியவற்றிக்கு லாப்லஸை கண்டுபிடிக்கவேண்டும் எனவே இவை எலிமெண்டரி பங்சன்களும் ஆகும் ஆனால் நாம் இந்த பங்சன்களை உண்மையில் இந்த எக்ஸ்போநென்ஷியல் பங்சனாக எழுதலாம் என்பதை உணருவோம் மற்றும் நமக்கு எக்ஸ்போநென்ஷியல் பங்சனின் விடை ஏற்கனவே தெரியும் எனவே எடுத்துக்காட்டாக இந்த என்பது ஆகும் மேலும் நாம் இந்த லாப்லஸ் டிரான்ஸ்பாமின் லீனியரிட்டி ப்ராபெர்ட்டியை பயன்படுத்துகிறோம் இங்கு நாம் லாப்லஸ் என்பதன் விடையை அறிவோம் எனவே உண்மையில் இங்கு நம்மிடம் மற்றும் எனும் லாப்லஸ் இருக்கிறது எனவே நாம் என்பதனை பெறுவோம் அங்கு இந்த ரியல் s என்பது w வை விட பெரிதாக இருக்கும் ஏனெனில் இந்த விடையை நினைவுகூர்ந்தால் இந்த இன் லாப்லாஸ் என்பது ஆகும் அங்கு sw ஆகும் மேலும் இங்கு நம்மிடம் இந்த ரியல் s பாசிட்டிவாக இருக்கிறது அல்லது ரியல் sw என்று இருக்கிறது எனவே இதில் ஒரு கேசில் நாம் இந்த இரண்டையும் இணைத்தால் இது இப்பொழுது sw என்பதற்கு செல்லுபடியாகும் எனவே இந்த மற்றும் நம்மிடம் இருக்கிறது எனவே மீண்டும் இந்த எக்ஸ்போநென்ஷியல் பங்சன்என்று இருக்கிறது மீண்டும் இந்த லினியாரிட்டி நம்மிடம் நாம் இந்த மற்றும் இதன் லாப்லஸை முன்னரே மதிப்பீடு செய்த எக்ஸ்போநென்ஷியல் பங்சனை நாம் பெற வேண்டும் என்பதைத் தெரிவிக்கிறது எனவே நம்மிடம் ரியல் s பாசிட்டிவாக இருந்தால் செல்லுபடியாகும் எனவே இதை சுருக்கி நாம் எனும் விடையை பெற்றோம் அது தான் இந்த coswt இன் டிரான்ஸ்பாம் ஆகும் இப்பொழுது நம்மிடம்இருக்கிறது மற்றும் இது ரியல் s பாசிட்டிவாக இருந்தால் செல்லுபடியாகும் க்கு வருகிறோம் மீண்டும் அதே போன்ற ஸ்ப்ளிட்டிங்குடன் நாம் என்பதை பெறமுடியும் மற்றும் இன் லாப்லஸ் என்னவெனில் இந்த s க்கு பதிலாக தோன்றும் மற்றும் நம்மிடம் இந்த லாப்லஸ் டிரான்ஸ்பாம்களை பெறுவதற்கு அதே யோசனை இருக்கிறது எனவே இங்கு எடுத்துக்காட்டாக இந்த என்பதன் லாப்லஸ் டிரான்ஸ்பாமை கண்டுபிடிக்க விரும்பினால் இந்த பங்சனை நமக்கு தெரிந்த பங்சனாக மாற்றலாம் எனவே என்பதனை என்று எழுத முடியும் எனவே மீண்டும் நம்மிடம் இந்த இதனை என்று எழுதலாம் என்ன படிவத்தில் நம்மிடம் இருக்கிறது என்றால் at என்பதன் எக்ஸ்போநென்ஷியல் பங்சன் போன்று இருக்கிறது அங்கு a என்பது இப்பொழுது 2 இல் இருக்கிறது எனவே இதனை மீண்டும் லாப்லஸ் டிரான்ஸ்பாமை பெறுவதற்கு பயன்படுத்தலாம் அது என்பதனை கொடுக்கும் மேலும் a என்பது 2 ஆகும் எனவே நம்மிடம் இருக்கிறது இங்கு s in 2 கடைசி எடுத்துக்காட்டு என்னவெனில் அங்கு நாம் ஒரு பங்சனின் லாப்லஸ் டிரான்ஸ்பாமை கண்டுபிடிக்க வேண்டும் அது 0 முதல் c வரை tc என்று வரையறுக்கப்பட்டுள்ளது ஆக இது 1 என்று வரையறுக்கப்படும் எனவே இதுவும் கடினமான பங்க்சன் இல்லை ஆதலால் நாம் பூரியர் டிரான்ஸ்பாமின் வரையறையைப் பயன்படுத்த முடியும் அதாவது மேலும் tc உம் இங்கு இருக்கிறது மற்றும் இரண்டாம் கேசில் நம்மிடம் இந்த யானது tc ஆகும் மேலும் நம்மிடம் இது அங்கு இருக்கிறது நாம் இப்பொழுது மீண்டும் இந்த tcஐ பெறுவதற்கு பகுதிகளாக இன்டெக்ரேட் செய்யலாம் இங்கு இன்டெக்ரேஷன் வருவதால் ஐ மேலும் மீண்டும் இரு முறை நாம் இன்டெக்ரேட் செய்யவேண்டும் எனவே இந்த என்பது ஆக வரும் மற்றும் இந்த 0 முதல் c வரை மற்றும் இங்கு மீண்டும் நம்மிடம் இந்த என்பது ஆக இன்டெக்ரேட் செய்யப்பட்டது மற்றும் c முதல் இன்பினிட்டி வரை எனவே fஇன் லாப்லஸ் டிரான்ஸ்பாம் என்பதனை எளிமையாகப் பெறலாம் எனவே நாம் என்ன கவனித்தோம் என்றால் ஒரு முறை நாம் மிகவும் எளிதான பங்சன்களின் லாப்லஸ் டிரான்ஸ்பாமை அறிந்தோமானால் எடுத்துக்காட்டாக பங்சன் 1 மற்றும் பங்க்சன் அல்லது மற்றும் எக்ஸ்போநென்ஷியல் பங்சன்கள் ஆகியவை இருக்கும் எனவே இவையே மிகவும் அடிப்படையான ஒன்று மேலும் பல பிற பங்சன்கள் உள்ளன அவை நாம் பார்த்த cos sin cos hyperbolic மற்றும் பல அல்லது எனவே அவற்றை நேரடியாக நாம் லாப்லஸ் டிரான்ஸ்பாமின் எளிதான லீனியரிட்டி ப்ராப்பர்ட்டியைப் பயன்படுத்தி அவற்றை கணக்கிடலாம் மேலும் நாம் இந்த லீனியர் காம்பினேஷன்களின் லாப்லஸ் டிரான்ஸ்பாமை பெறமுடியும் இவையே நாம் இந்த விரிவுரையை தயாரிப்பதற்கு பயன்படுத்திய குறிப்புகள் இறுதியாக மிக முக்கியமான எலிமென்டரி பங்சன்கள் நாம் இந்த விரிவுரையில் கவர் செய்தது பங்சன் 1இன் லாப்லஸ் டிரான்ஸ்பாம் என்பது ஆகும் அந்த ரியல் s0 என்றால் இது செல்லுபடியாகும் க்காக நம்மிடம் உள்ளது மற்றும் இந்த s இன் மேல் இருக்கும் கட்டுப்பாடு என்பது இந்த ரியல் s என்பது a ஐ விட பெரிதாக இருக்க வேண்டும் coswt இன் லாப்லஸ் ஆகும் மேலும் sinwt க்காக நம்மிடம் இருக்கிறது எனவே நம்மிடம் இந்த இன் லாப்லாஸ் என்று இருக்கிறது மேலும் இது ரியல் s பாசிட்டிவாக இருந்தால் செல்லுபடியாகும் மற்றும் இது பின்னர் ஜெனெரலைஸ்டாகி இந்த இந்த லாப்லாஸ் டிரான்ஸ்பாம் என்றானது இது என்றிருந்தால் செல்லுபடியாகும் மேலும் s பாசிட்டிவாக இருந்தால் இந்த லாப்லஸ் டிரான்ஸ்பாம் இடம்பெறும் எனவே இவையே மிகவும் அடிப்படையான எலிமெண்டரி பங்சன்களாகும் இதனை சில மிகவும் கடினமான பங்சன்களில் நேரடியாக விடையை பெறவோ அல்லது இதன் காம்பினேஷன்களிலோ பயன்படுத்தலாம் அதனை நாம் சில பிற விரிவுரைகளில் காணலாம் இந்த விரிவுரைக்கு அவ்வளவுதான் மற்றும் உங்கள் கவனத்திற்கு நான் நன்றி செலுத்துகிறேன்